நாம் அசைன்மென்ட் எண் 3 ஐத் தீர்த்து வருகிறோம் 5 ஆம் எண் வரையிலான ப்ராப்ளம் களை நாம் தீர்த்துள்ளோம் எனவே இங்கே 6 முதல் 10 வரை ப்ராப்ளம் களை தீர்ப்போம் 6 வது ப்ராப்ளம் கூறுகிறது இரண்டு டைமென்ஷன் இரு பரிமாண உலகம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அங்கு கடத்தி மீது செலுத்தப்படும் சார்ஜ் மேற்பரப்பில் வரும் எல்லாவற்றையும் காணலாம் எனவே இரண்டு டைமென்ஷன் இரு பரிமாண உலகங்களில் இது ஒரு டிஸ்க் வட்டு போல இருக்கும் நீங்கள் இங்கே ஒரு சார்ஜ் கொடுத்தால் அது அனைத்தும் மேற்பரப்புக்கு வருகிறது அது அந்த சார்ஜ் மேற்பரப்பில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது விநியோகிக்கப்படுகிறது இதை நான் சிகப்பு நிறத்தில் காண்பிக்கிறேன் இது பாசிட்டிவ் நேர்மறை சார்ஜ் என்று சொல்லட்டும் இது அனைத்தும் மேற்பரப்பில் வருகிறது எனவே ஒரு சமச்சீர்நிலை வட்ட சமச்சீர்நிலை அல்லது உருளை சமச்சீர்மை இருப்பதால் அனைத்து சார்ஜ் களும் ஒரே மாதிரியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் விநியோகிக்கப்படும் விரிவுரை 26 இல் 511 நிமிடங்களில் கொடுக்கப்பட்ட வாதத்தைத் தொடர்ந்து அந்த உலகில் பாயிண்ட் சார்ஜ் ஆல் உற்பத்தி செய்யப்படும் மின்சார புலத்தின் ஐ பொறுத்து r ஐ கண்டறியவும் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் இது ஒரு கண்டக்டர் என்றால் உள்ளே புலம் 0 ஆக இருக்க வேண்டும் எனவே நாம் பயன்படுத்தப் போகிற வாதம் இப்போது நான் இந்த புள்ளி யால் காட்டப்பட்ட புள்ளியில் நான் புலத்தைப் பார்த்து இருபுறமும் இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள குறுக்கு வெட்டு ஒன்றை இங்கே உருவாக்குகிறேன் இப்போது புலம் 0 மற்றும் சார்ஜ் ஒரே மாதிரியாக டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டால் மின்சார புலத்தின் சார்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் உள்ளே எங்கும் உள்ள புலங்கள் 0 ஆகும் இப்போது நாம் இந்த புள்ளியை சொல்லலாம் அவை பெரிய பகுதியை r2 தூரத்தில் இருந்து உருவாக்குகின்றன மற்றும் குறைந்த பகுதியை இருந்து r1 தூரத்தில் உருவாக்குகின்றன புலம் 0 அதாவது புலம் 0 ஆக இருக்கும் இப்போது எல்லா தூரங்களும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன அதாவது அவை இரண்டு பக்கங்களில் ஒருவருக்கொருவர் கான்செல் செய்கிறது எனவே புலம் 0 ஆக இருக்கும் r2θλr2n r1θλr1n 0If n1 ⟹ E∝1r இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் சிறிய பக்கத்தில் உள்ள சார்ஜ் r 1 தீட்டா லாம்ப்டா ஆகும் சார்ஜ் டென்சிட்டி எதுவாக இருந்தாலும் அதை லாம்ப்டா என்று அழைப்போம் மறுபுறம் சார்ஜ் r2தீட்டா லாம்ப்டா ஆக இருக்கும் இப்போது r மின்சார புலத்தின் ஐ சார்ந்தது என்றால் r க்கு 1 டிவைடட் பை r n என்று சொல்லலாம் பின்னர் நடுவில் இந்த புள்ளியில் புலம் r 2 தீட்டாலாம்ப்டா டிவைடட் பை r2n மைனஸ் r 1 தீட்டா லாம்ப்டா டிவைடட் பை r1 n வாக இருக்கும் இது 0 ஆக மாறக்கூடிய ஒரே வழி n என்பது 1 க்கு சமமாக இருந்தால் இது E ஐ 1 டிவைடட் பை r ஆக செல்ல வேண்டும் என்பதைக் குறிக்கிறது மூன்று டைமென்ஷன் முப்பரிமாண உலகில் E 1 டிவைடட் பை r 2 ஆக செல்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது இந்த இரண்டு டைமென்ஷன் இரு பரிமாண உலகத்தை நான் எவ்வாறு உணருவது இது மிகவும் எளிதானது நான் நீண்ட சிலிண்டர் இன்பினிட்டி எல்லையற்ற நீளமான சிலிண்டரை எடுத்துக்கொள்கிறேன் அதில் மூன்றாவது பரிமாணம் எந்த வகையிலும் இண்டெகரேஷன் ஒருங்கிணைக்கப்படுகிறதுசெய்யப்படுகிறது அடிப்படையில் மின்சார புலம் இரண்டு டைமென்ஷன் இரு பரிமாண உலகமாக மாறும் மேலும் புலம் 1 டிவைடட் பை ஆர் ஆக செல்கிறது என்பது எனக்குத் தெரியும் அடுத்து நான் ப்ராப்ளம் எண் 7 ஐ தீர்க்கப் போகிறேன் இது ஒரு புள்ளி டைபோல்இருமுனை இருப்பதாக கூறுகிறது இது ஒரு கண்டக்டர் ரில் உள்ளே ஒரு கேவிட்டி குழிக்குள் உள்ளே வைக்கப்படுகிறது எனவே நான் தன்னிச்சையான வடிவத்தைக் கொண்ட ஒரு கண்டக்டர் ஐ கொண்டுள்ளேன் உள்ளே ஒரு கேவிட்டி ஐ குழியை உருவாக்கி இங்கே ஒரு டைபோல்இருமுனை ஒரு புள்ளி டைபோல்இருமுனை வைக்கிறேன் கேவிட்டியின் குழியின் மேற்பரப்பில் மேற்பரப்பு சார்ஜ் அடர்த்தி நான் σ 1 சிக்மா ஆல் காட்டுகிறேன் அதற்கு வெளியே σ 2 மற்றும் உள்ளே நெட் நிகர சார்ஜ் Q 1 வெளியே நெட் நிகர சார்ஜ் Q 2 ஆகும் σ 1சிக்மா 1 σ 2 சிக்மா 2 Q 1 மற்றும் Q 2 என்பது உண்மையில் என்ன எனவே இந்த புள்ளி டைபோல்இருமுனைஆல் உற்பத்தி செய்யப்படும் புலத்தை பார்ப்போம் நான் இந்த டைபோல்இருமுனைஐ அகற்றப் போகிறேன் ஒரு புள்ளியை இங்கே வைக்கவும் அது எங்கே இருக்கிறது அங்கே மற்றும் புலக்கோடுகள் இது போன்றதாக இருக்கும் இங்கே அவர்கள் தங்களை மூடிவிடுவார்கள் இங்கே அவர்கள் உள்ளே வருவார்கள் இங்கே அவர்கள் தங்களை மூட விரும்புகிறார்கள் எனவே நான் இங்கே மேற்பரப்பை பார்த்து மிகச் சிறிய பெட்டியை உருவாக்கினால் உலோகத்தின் உள்ளே இருக்கும் புலம் 0 என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த சிறிய பெட்டியின் வழியாக நெட் பிளக்ஸ் நிகர பாய்வு பூஜ்ஜியமற்ற தாக இருக்கும் எனவே σ 1 என்பது பூஜ்ஜியமற்றது நிச்சயமாக σ 1 இந்த பக்கத்தில் இருக்கப் போகிறது என்பது நெகட்டிவ் ஆக எதிர்மறையாக இருக்கும் மேலும் இந்த பக்கத்தில் கீழ் பக்கத்தில் பாசிட்டிவ் ஆக நேர்மறையாக இருக்கும் ஆனால் அது பூஜ்ஜியமற்றது இருப்பினும் இந்த காஸியன் மேற்பரப்பின் உலோகப் பாய்ச்சலுக்குள் காஸியன் மேற்பரப்பை பார்த்தால் அது 0 ஏனெனில் நம்பர் 1 இங்கே புலம் இல்லை நம்பர் 2 ஒரு டைபோல்இருமுனை யின் நெட் நிகர சார்ஜ் 0 ஆகும் ஏனெனில் இந்த காஸியன் மேற்பரப்பால் இணைக்கப்பட்ட சார்ஜ் 0 ஆக இருப்பதால் டைபோல்இருமுனை க்கு ஏற்கனவே நெட் நிகர சார்ஜ் 0 உள்ளது எனவே Q 1 கூட 0 ஆக இருந்தால் மட்டுமே அது நிகழும் எனவே இங்கே நடப்பது என்னவென்றால் இந்த கேவிட்டியின் குழியின் பச்சை மேற்பரப்புக்குள் குழியின் மேற்பரப்பு உள்ளே பாசிட்டிவ் நேர்மறை மற்றும் நெகட்டிவ் எதிர்மறை சார்ஜ்களை டிஸ்ட்ரிபியூட் செய்கிறது விநியோகிக்கிறது அதாவது σ 1 பூஜ்ஜியமற்றது இருப்பினும் σ 1 என்பது நெட் நிகர சார்ஜ் 0 உடன் இன்டகரல் ஒருங்கிணைக்கிறது செய்கிறது வெளியே நடப்பது என்னவென்றால் இப்போது பாருங்கள் நான் அதைப் பார்த்தால் அதாவது இங்கே உள் கேவிட்டி குழி உள்ளது இங்கே ஒரு புள்ளி டைபோல்இருமுனை உள்ளது இங்கே புலம் 0 இங்கே இணைக்கப்பட்ட நெட் நிகர சார்ஜ் 0 ஆகும் எனவே அந்த வெளிப்புற பக்க மொத்த சார்ஜ் Q 2 கூட 0 ஆக இருக்கும் ஏனெனில் கேவிட்டி குழி நியூட்ரல் நடுநிலையானது எனவே உள் சர்பேஸ் மேற்பரப்பில் எந்த சார்ஜ்ம் எடுக்கப்படவில்லை வெளிப்புற சர்பேஸ் மேற்பரப்பில் 0 சார்ஜ் உள்ளது ஆகவே உலோகத்திற்குள் எந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆக விநியோகமாக இருக்க முடியாது எனவே மொத்த உலோகத்தில் எப்படியும் சார்ஜ் ம் இல்லை சார்ஜ் சர்பேஸ் யில் மேற்பரப்பில் மட்டுமே வருகிறது எனவே வெளிப்புற சார்ஜ் 0 இந்த 0 சார்ஜ் ஐ டிஸ்ட்ரிபியூட் செய்ய விநியோகிக்க முடியுமா அதாவது σ 2 ஐ 0 க்கு சமம் இல்லாமல் வைத்திருக்க முடியுமா நான் செய்தேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே எங்காவது சில பாசிட்டிவ் நேர்மறையான சார்ஜ் இருந்தது இதன் விளைவாக இது நெட்நிகர சார்ஜ் 0 ஆகும் வேறு எங்காவது நெகட்டிவ் எதிர்மறை சார்ஜ் இருக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்பது பாசிட்டிவ் நெகட்டிவ் நேர்மறை எதிர்மறை சார்ஜ் லிருந்து ஒரு புலக் கோடு இருக்கும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் நேர்மறை எதிர்மறை சார்ஜ் லிருந்து சார்ஜ் ஐ எடுக்க செய்யப்படும் வேலை பூஜ்ஜியமற்ற தாக இருக்கும் இருப்பினும் ஒரு உலோக மேற்பரப்பு எப்போதும் ஒரு கான்ஸ்டன்ட் போடன்சியல் சர்பேஸ் நிலையான மேற்பரப்பு ஆகையால் நாம் உலோகத்தின் உள்ளே இருந்து சென்றால் அல்லது கண்டக்டர் ஆல் செய்யப்பட்ட வேலை 0 ஆகும் எனவே நான் வெளிப்புறத்திலிருந்து வந்தால் சில வேலைகள் செய்யப்படும் மேலும் உள் பக்க வேலைகள் 0 ஆக இருக்கும் ஏனெனில் அது கன்சர்வேட்டிவ் பழைய புலம் அது நடக்காது என்பதற்கான ஒரே வழி நெகட்டிவ் எதிர்மறை மற்றும் பாசிட்டிவ் நேர்மறை சார்ஜ் களும் பிரிக்க படாவிட்டால் எனவே வெளியே σ 2 கூட 0 ஆகும் எனவே இந்த கேஸில் பதில் σ 1 பூஜ்ஜியமற்றது இருப்பினும் Q 1 என்பது 0 σ 2 என்பது 0 மற்றும் Q 2 என்பதும் 0 ஆகும் ds01 ≠0 Q1020 Q20 அடுத்த ப்ராப்ளம் எண் 8 உள் ஆரம் R 1 மற்றும் வெளிப்புற ஆரம் R 2 கொண்ட இன்சுலேடிங் கோள ஷெல் ஒரு யூனிபார்ம் போலரைசேஷன் சீரான துருவமுனைப்பு கொண்டுள்ளது எனவே நம்மிடம் உள் ஆரம் R1 மற்றும் வெளிப்புற ஆரம் R 2 ஆகியவை உள்ளன மேலும் இது ஒரு போலரைசேஷன் P ஐ துருவமுனைப்பு கொண்டுள்ளது பௌவ்ன்ட் சர்பேஸ் பிணைக்கப்பட்ட மேற்பரப்பு சார்ஜ் σ 1 தீட்டா உள் மேற்பரப்பில் மற்றும் வெளிப்புற மேற்பரப்பில் σ 2 தீட்டா என்பதை நான் கணக்கிட வேண்டும் நமக்கு தெரியும் பௌன்ட் சர்பேஸ் பிணைக்கப்பட்ட மேற்பரப்பு சார்ஜ் என்பது வேறு ஒன்றும் இல்லை P டாட் நார்மல் இந்த P டாட் நார்மல் இந்த நார்மல் சர்பேஸ் இல் மேற்பரப்பில்உள்ளே சுட்டிக்காட்டுகிறது ஏனென்றால் நார்மல் என்பது வால்யும் தொகுதியிலிருந்து இருந்து விலகி உள்ளது மற்றும் வெளிப்புற சர்பேஸ் இல் மேற்பரப்பில் நார்மல் வெளியே சுட்டிக்காட்டுகிறது எனவே சிக்மா 1 தீட்டா என்பது P ஆக இருக்கும் இது P z நார்மல் இது மைனஸ் r திசையில் சுட்டிக்காட்டுகிறது எனவே இது மைனஸ் P கொசைன் தீட்டா ஆக இருக்கப்போகிறது மற்றும் σ 2 தீட்டா என்பது P z டாட் r க்கு சமம் ஆக போகிறது ஏனெனில் இது ரேடிக்கல் ஆக முழுவதும் வெளியேறியதால் இது P கொசைன் தீட்டா என்பதா ஆக இருக்கும் r Pcosθ எனவே இந்த குழியின் மீது பௌன்ட் சர்பேஸ் பிணைக்கப்பட்ட மேற்பரப்பு சார்ஜ் நான் படத்தில் காட்டியதைப் போல இருக்கும் உட்புற சர்பேஸ் இல் மேற்பரப்பில் தீட்டா 0 முதல் நெகட்டிவ் எதிர்மறை கவும் கீழ் பக்கத்தில் பாசிட்டிவ் நேர்மறை யாகவும் இருக்கும் வெளிப்புற மேற்பரப்பில் வேறு வழி P கொசைன் தீட்டா மேல் அரைக்கோளத்தில் பாசிட்டிவ் நேர்மறை மற்றும் கீழ் அரைக்கோளத்தில் நெகட்டிவ் எதிர்மறை P கொசைன் தீட்டாவாக வழங்கப்படுகிறது அடுத்து நாம் ப்ராப்ளம் 9 ஐ தீர்க்கிறோம் இது ப்ராப்ளம் 8 இல் உள்ள டைஎலெக்ட்ரிக் மின்கடத்தா ஷெல்லில் எலக்ட்ரிக் பீல்ட் ஐ கேட்கிறது எனவே நாம் ப்ராப்ளம் 8 ஐ முன்பே தீர்த்து உள்ளோம் அங்கு இந்த பக்கத்தில் சார்ஜ்கள் மற்றும் இந்த பக்கத்தில் மைனஸ் சார்ஜ்கள் மற்றும் இது கொசைன் தீட்டா வை சார்ந்தது எனக்குத் தெரிந்த இந்த சார்ஜ்கள் எனக்கு எதிரெதிர் திசையில் எலக்ட்ரிக் பீல்ட் E ஐ தருகின்றன இது மைனஸ் P டிவைடட் பை 3 எப்சிலன் 0 பெருக்கல் z ஆக இருக்கும் உட்புற கேவிட்டி குழி காரணமாக என்ன புலம் உள்ளது உள் கேவிட்டிக்கு குழி ஒரு சார்ஜ் உள்ளது இது மேல் பக்கத்தில் நெகட்டிவ் எதிர்மறை யாகவும் கீழ் பக்கத்தில் பாசிட்டிவ் நேர்மறை யாகவும் இருக்கும் எனவே இது ஒரு டைபோல் இருமுனை மொமெண்ட் கீழே செல்கிறது மற்றும் இந்த டைபோல் இருமுனை மொமெண்ட் ஒரு டைபோல் இருமுனை பீல்ட் ஐ புலத்தை கொடுக்கும் எனவே கூடுதல் பீல்ட்புலம் என்பது டைபோல் இருமுனை இன் டைபோல் இருமுனை மொமெண்ட் P இன் காரணமாக இருக்க போகிறது இது 4 pi டிவைடட் பை 3 மற்றும் பெருக்கல் R 1 3 P z ஆகும் இது z இன் எதிர் திசையில் இருக்கும் E P30zFor inner cavity dipole of P 4π3R13Pz இதைப் பார்க்கும் மற்றொரு வழி என்னவென்றால் இந்த கேவிட்டி குழி முழுவதையும் இங்கே வைத்திருந்தால் இது ஒரே மாதிரியான அதாவது யூனிபார்ம் போலரைசேஷன் துருவமுனைப்புடன் கூடிய கேவிட்டி குழி என நான் நினைக்கலாம் இதை நான் சிகப்பு நிறத்தில் காண்பிப்பேன் மேலும் அதில் கூடுதல் ஆக இந்த கேவிட்டி குழிக்குள் சேர்க்கப்படுவது போலரைசேஷன் துருவமுனைப்பு எதிர்மறை திசை ஆகும் எனவே இந்த கோளங்களுக்குள் உள்ள இரண்டு போலரைசேஷன் துருவமுனைப்பு R 1 ஆரம் கான்செல் செய்யப்படும் மற்றும் இப்போது ஆரம் எதுவும் இல்லை எனவே எலக்ட்ரிக்கல் மின்சாரம் இதைப் பற்றி நான் யோசிக்க முடியும் இது எனக்குத் தெரியும் எனக்கு ஒரு புலத்தை கொடுங்கள் E யூனிபார்ம் போலரைசேஷன் சீரான துருவமுனைப்பு எனக்கு மைனஸ் P டிவைடட் பை 3 எப்சிலன் 0 z புலத்தை தருகிறது எதிர்மறை போலரைசேஷன் துருவமுனைப்பு கோளம் காரணமாக இது இந்த புலம் மதிப்புமிக்கது இதுதான் பதில் இறுதியாக கேள்வி எண் 10 ஐ நாங்கள் தீர்த்தோம் இது இன்சுலேடிங் சிலிண்டர் யில் உள்ள எலக்ட்ரிக் பீல்ட் மின்சார புலம் இது போலரைசேஷன் துருவமயமாக்கல் x திசை அதாவது P என்பது P x க்கு சமமாக இருக்கும் இப்போது இது மிகவும் எளிதானது ஏனென்றால் P x என்றால்அது ஒரு சர்பேஸ் மேற்பரப்பு சார்ஜ் மொத்தமாக சார்ஜ் இல்லை ஆனால் சர்பேஸ் மேற்பரப்பு சார்ஜ் σ P டாட் S ஆகும் ஏனெனில் S என்பது n இது P இன் P கொசைன் பை ஆகும் எனவே இதில் நம்மிடம் இருப்பது பாசிட்டிவ் நேர்மறை x அச்சில் பாசிட்டிவ் நேர்மறை சார்ஜ் மற்றும் மறுபுறம் நெகட்டிவ் எதிர்மறை சார்ஜ் sPcosϕE P20 x எனவே அந்த புலம் எதிர்மறை x திசையில் இருக்கப் போகிறது என்பதை நான் காண முடியும் பின்னர் இது இரண்டு டைமென்ஷன் இரு பரிமாண விஷயம் எனவே E என்பது மைனஸ் P டிவைடட் பை 2 எப்சிலன் 0 x ஆக இருக்கும் இது அசைன்மென்ட் 3 இன் முடிவு